லெக்சர் சீரிஸின் இந்த கடைசி லெக்சரில் Z ட்ரான்ஸ்ஃபார்ம்மின் ஒரு சில ப்ராப்பர்டிகள் பார்க்கலாம் குறிப்பாக இனிஷியல் வேல்யூ தேற்றம் மற்றும் ஃபைனல் வேல்யூ தேற்றம் பார்க்கலாம் இரண்டு தேற்றத்தின் ஸ்டேட்மெண்ட்களும் மேலே உள்ள ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது அவற்றின் நிரூபணம் பார்க்கலாம் இனிஷியல் வேல்யூ தேற்றத்தை நிரூபிக்கலாம் டெஃபினிஷன் மூலம் Fzn0fnz nf0f1zf2z2 ஆகவே z ஆனது நோக்கி செல்லும்போது limz→∞F f ஆகிறது மற்ற அனைத்து டெர்ம்களும் ஜீரோ மதிப்பை அடைகின்றன ஆகவே இனிஷியல் வேல்யூ தேற்றம் நிரூபிக்கப்பட்டது மேலும் இங்கு f00 எனும்போது limz→∞zF f என்ற மதிப்பை அடைகிறது இப்போது அடுத்த தேற்றம் பார்க்கலாம் அதாவது ஃபைனல் வேல்யூ தேற்றம்

எனவே நிரூபிக்கப்பட்டது இப்போது ஒரு கேள்வி எழலாம் ஏன் z 1Fz ஆனது ஜீரோ ஆகவில்லை என்ற கேள்வி Fன் வேல்யூவை பொறுத்து z 1Fzன் வேல்யூ ஜீரோ ஆகாதவாறு நாம் ஓரிரு கவுண்ட்டர் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு 1 Fz1z 1 ∴z 1Fz 1≠0 எடுத்துக்காட்டு 2 Fz1z 12 ∴z 1Fz 1z 1 இங்கு லிமிட் மதிப்பு எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை எனவே ஜீரோ ஆகாது இந்த ப்ராப்பர்டிகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஃபங்க்ஷன்களின் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம் என சில ப்ராப்ளங்கள் செய்யலாம் முதலில் Zn3காணலாம் பின்வரும் ஸ்டேட்மெண்ட் நாம் ஏற்கனவே அறிந்தது

n zddz2Fzz2d2Fzdz2zdFzdz ⇒Zn3z2d2dz2zz 12zddzzz 12 z26zz 14 4z 13z1z 12 2zz 13 2z2z2z 14 zz1z 13zz24z1z 14 அடுத்ததாக fnann எனும்போது fnன் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் காணலாம் இப்போது Z1n z n111

1z12 1z3e1zFz say ஆகவே ஸ்கேலிங் ப்ராப்பர்டி மூலம் Zan 1n Fzaeaz அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம் Zfnzz az b எனும்போது f மற்றும் f மதிப்புகள் கண்டுபிடிக்கலாம் இப்போது இனிஷியல் வேல்யூ தேற்றம் மூலம் f0limz→∞Fz limz→∞Zfn limz→∞zz az b 1a b1z a 1z b 1a b×00 மேலும் f1limz→∞zFz limz→∞z

அடுத்த எடுத்துக்காட்டாக இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் Z 1zz1z 13 காணலாம் இப்போது zz1z 13zz 12z1z 1zz 12zz 11z 1 Fz Gz say இங்கு Fzzz 12Zfமற்றும் Gzzz 11z 1Zg பின்வருவது நமக்குத்தெரியும் Znzz 12F மேலும் ZHnHn 1n0z nn1z n11 1zn0z n 1 zz 111 1z 1 zz 11z 1G எனவே fnn and gnHnHn 1 சமன்பாடு 2ல் இருந்து Z 1zz1z 13Z 1Fz Gz m0fm gn m convolution theorem m0mHn mHn m 1 m0mHn mm0mHn m 1 m0nmm0n 1m nn12nn 12n2 வேறு டைப் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் fn22fn1 3fn0 f01 f10 எனும்போது fnகண்டுபிடிக்கலாம்

zz334

zz 34 zz 1 எனவே இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்பதால் fn14Z 1zz 334Z 1zz 1 14 3n34 1n341 3n 1 என விடை கிடைக்கிறது மற்றொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் Z1n1 என்ன என காணலாம் இப்போது பின்வரும் ஸ்டேட்மென்ட் நாம் ஏற்கனவே பார்த்தது